இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் சேவைகளை நீங்கள் இந்த பெரிய படத்தில் பார்க்கலாம் உயர் மட்டத்தில் இந்த பயனாளர் மற்றும் பிற ஸிஸ்டம் ப்ரோக்ராம்களைப் பெற்றுள்ளோம் அவைகள் அடிப்படை கணினி அமைப்போடு இந்த பயனாளர் இன்டர்ஃபேஸ்களின் மூலம் பேசுகின்றன அது ஒரு க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம் ஒரு பேட்ச் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம் அல்லது சில கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம் இந்த பயனாளர் இன்டர்ஃபேஸ்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பயனாளர் மற்றும் பிற ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் சேவைகள் வழியாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் பேசுவார்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யுஷன் IO செயல்பாடுகள் ஃபைல் ஸிஸ்டம் தகவல் தொடர்பு ரிசோர்ஸ் ஒதுக்கீடு கணக்கியல் பிழை கண்டறிதல் மற்றும் பாதுகாப்பு போன்ற வெவ்வேறு சேவைகள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் வழங்கப்படுகின்றன இவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் வழங்கப்படும் பல்வேறு வகையான சேவைகளாகும் மேலும் இந்த சேவைகளில் ஏதேனும் அணுகலைப் பெறுவதற்கு ஸிஸ்டம் கால்ஸ் எனப்படும் மற்றொரு இன்டர்ஃபேஸ் உள்ளது அந்த சேவைக்காக அது ஒரு தனிப்பட்ட எண்ணைப் பெற்றுள்ளது பயனாளர் களத்தில் இருந்து நீங்கள் இந்த சேவைகளை நேரடியாக அணுக முடியாது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் வழங்கப்பட்ட இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் இது ஸிஸ்டம் கால்ஸ் என்று அறியப்படுகிறது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு சேவையின் மூலம் இந்த ஸிஸ்டம் கால்ஸ் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பார்ப்போம் அந்த சேவைக்கு அவை ஒரு தனிப்பட்ட எண்ணைப் பெற்றுள்ளது எனவே ப்ரோக்ராமுக்குத் தேவைப்படும் சேவையைப் பொறுத்து அது குறிப்பிட்ட எண்ணிற்க்காக கோரிக்கை வைக்கிறது எடுத்துக்காட்டாக அச்சிடும் சேவை சேவை எண் 54 ஆக இருக்கலாம் பின்னர் ஒரு ஃபைலைத் திறப்பது சேவை எண் 57 ஆக இருக்கலாம் எனவே அதன்படி பயனாளர் ப்ரோக்ராம் அந்த சேவைகளுக்காக கோரிக்கை வைக்கிறது இறுதியாக இந்த அடிப்படை வன்பொருள் மூலம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அந்த சேவைகளைப் பெறும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இந்த செயல்பாட்டுக்கு அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு சேவை நடைமுறைகளை அடிப்படை வன்பொருளுடன் பேச பயன்படுத்தும் எனவே செயல்பாடுகள் கணினியால் திரும்பவும் இயக்கப்படுகின்றன கமேன்ட் லைன் இன்டர்ப்ரெட்டர் அல்லது சி ஐ க்கு திரும்ப வருவோம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் கமேன்ட்களை உள்ளிட சி ஐ பயனாளர்களை அனுமதிக்கிறது சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கெர்னலில் கமேன்ட் லைன் இன்டர்ப்ரெட்டர் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் முக்கிய பகுதியாக இருக்கும் கெர்னல் அங்கு வன்பொருளுடன் நேரடி தொடர்பில் உள்ளது எனவே சில நேரங்களில் நம்மிடம் இருப்பது என்னவென்றால் பயனாளர் கீபோர்டில் கமேன்டை உள்ளிட்ட பிறகு இந்த கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் அதனை செய்கிறது எனவே அந்த பகுதி கெர்னலின் ஒரு பகுதியாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் ஒரு பகுதியாக மாறும் இது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மிகவும் உள்ளே இருக்கும் முக்கிய பகுதியாகும் இந்த சேவைகளுக்கு நாம் இன்னும் விரிவாகச் செல்லும்போது இந்த கெர்னலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிந்துகொள்வோம் ஒரு ஜாப் தொடங்கப்படும்போது அல்லது ஒரு பயனாளர் முதலில் லாக் ஆன் செய்யும்போது ரன் ஆகும் ஒரு சிறப்பு ப்ரோக்ராமாக கமேன்ட் இன்டர்ப்ரெட்டரை விண்டோஸ் மற்றும் யுனிக்ஸ் போன்ற சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்கள் கருதுகின்றன சில சந்தர்ப்பங்களில் இந்த யுனிக்ஸ் மற்றும் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்கள் உள்ளன எனவே அவைகளுக்கு கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் கிடைத்துள்ளது அவை பொதுவாக ஷெல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அவை பயனாளர்களை சில ஷெல் கட்டமைப்பில் வைக்கின்றன அதில் சில கமேன்ட்கள் கிடைக்கின்றன அதிலிருந்து பயனாளர் அந்த கமேன்ட்களை உள்ளிடலாம் கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் அதிலிருந்து வேலை செய்யத் தொடங்குகிறது எனவே இந்த கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் ரொட்டின் பயனாளரின் கமேன்ட்களை எடுத்து ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு அனுப்புகிறது நமக்கு ஒரு சில அமைப்புகள் கிடைத்துள்ளன அவற்றில் தேர்வு செய்ய இதுபோன்ற பல கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர்கள் இருக்கலாம் அவை ஷெல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பார்த்தால் நமக்கு பல ஷெல்ஸ் கிடைத்துள்ளன அங்கு ஒரு ஷெல் உள்ளது இது sh என பெயரிடப்பட்டுள்ளது இது போர்ன் ஷெல் எனப்படும் இது போர்ன் ஷெல் பின்னர் நமக்கு csh கிடைத்துள்ளது இது c ஷெல் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது போன்ற பல்வேறு வகையான ஷெல்ஸ் உள்ளன இந்த ஷெல் என்றால் என்ன ஷெல் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்ப்ரெட்டரிடம் கிடைக்கும் குறிப்பிட்ட வகை கமேன்ட்களை பற்றி சொல்லும் எனவே எல்லா ஷெல்களுக்கும் ஒட்டுமொத்தமாக செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அங்குள்ள கமேன்ட்கள் சற்று மாறுபடும் மற்றும் சில ஷெல்கள் ஒரு வரலாற்று நுட்பத்தைப் பெற்றுள்ளன எனவே அவை கடைசி 20 கமேன்ட்களை நினைவில் கொள்ளும் எனவே நீங்கள் சில கமேன்ட்களை மீண்டும் செய்தால் முழு கமேன்ட்களையும் மீண்டும் எழுதத் தேவையில்லை நீங்கள் ஹிஸ்டரியிலிருந்து ஒரு தேர்வை செய்து கணினியை ரன் செய்ய சொல்லலாம் எனவே இந்த வகை மேலோட்டமான மாற்றங்கள் ஷெல்கள் முழுவதும் உள்ளன ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஷெல்கள் என்பது ஒரு கமேன்ட் இன்டர்ப்ரெட்டரே ஆகும் அது பயனாளரிடமிருந்து கமேன்ட்களை பெற்று தேவைப்பட்டால் அவற்றை பல பகுதிகளாகப் பிரித்து பின்னர் அவை செயல்படுத்தப்படும் எடுத்துக்காட்டாக பயனாளர் cat a என்ற கமேன்டை உள்ளீடு செய்வதாக வைத்துக்கொள்வோம் லினக்ஸ் அல்லது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் இந்த cat என்றால் கான்கேட்டினேட் என்று அர்த்தம் ஆகும் எனவே இது a என்ற ஒரு ஃபைலை திரையில் அச்சிடும் எனவே இந்த ஃபைல் திரையில் அச்சிடப்பட்ட பிறகு இப்போது நாம் சில நேரங்களில் எத்தனை குறிப்பிட்ட கேரக்டர்கள் உள்ளன எத்தனை குறிப்பிட்ட வேர்ட்கள் உள்ளனஎத்தனை தடவை குறிப்பிட்ட வேர்ட்கள் உள்ளன என்று கணக்கிட விரும்பலாம் இதில் rat என்ற சொல் எத்தனை முறை தோன்றும் என்று கேட்கலாம் எனவே இதை கேட்க grep "rat" என்ற கமேன்டை கொடுக்கலாம் மேலும் நாம் wc minus 1 போன்ற கமேன்டை பார்க்கலாம் ஒவ்வொரு கமேன்ட் லைனிலும் "rat" என்ற சொல் ஒரு முறை மட்டுமே வரும் என்று வைத்துக்கொள்வோம் முதலில் இந்த கமேன்ட் ஃபைலை வெளியிடும் ஆனால் இங்கே ஒரு பைப் உள்ளது பைப் என்றால் இந்த ப்ரோக்ராமின் அவுட்புட் இரண்டாவது ப்ரோக்ராமுக்குச் செல்லும் என்று அர்த்தம் இரண்டாவது ப்ரோக்ராம் "rat" என்ற வார்த்தையைப் பெற்றுள்ள வரிகளை எடுக்கும் இதுபோன்ற எத்தனை வரிகள் உள்ளன என்பதை கமேன்ட்டின் மூன்றாம் பகுதியில் நாம் கணக்கிடுகிறோம் எனவே ஒரு ஷாட்டில் 3 கமேன்ட்கள் பயனாளரால் வழங்கப்படுகின்றன இந்த முழு விஷயமும் ஷெல்லுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் 3 கமேன்ட்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஷெல் கண்டுபிடிக்கும் ஒன்று இந்த cat ஒன்று grep மற்றொன்று wc மற்றும் முதல் கமேன்ட்டின் அவுட்புட்டை இரண்டாவது கமேன்ட்டின் இன்புட்டாக கொடுக்க வேண்டும் மேலும் இரண்டாவது கமேன்ட்டின் அவுட்புட் மூன்றாவது கமேன்ட்டின் இன்புட்டாக வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த ஷெல் ப்ரோக்ராம் இந்த விவரங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்கும் மேலும் பயனாளர் கேட்பதை சரியான அர்த்தத்தில் இந்த கமேன்ட்கள் எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடிக்கும் இந்த விஷயங்களை ஷெல் கட்டமைப்புகளில் நாம் பெற்றுள்ளோம் இந்த கமேன்ட் இன்டர்ப்ரெட்டரின் முக்கிய செயல்பாடு பயனாளர் குறிப்பிடும் அடுத்த கமேன்ட்களை பெற்று எக்ஸிக்யூட் செய்வதாகும் எனவே அடிப்படையில் புதிய கமேன்ட் இல்லாதபோது ஷெல் அடுத்த கமேன்ட் வரும் வரை காத்திருக்கும் எனவே பொதுவாக நாம் ஒருவித ப்ராம்ப்ட் பெற்றுள்ளோம் அந்த ப்ராம்ப்ட் சில கணினியில் இருக்கலாம் அது டாலராக இருக்கலாம் க்ரேட்டர்தேன் ஆக இருக்கலாம் எனவே அந்த வழியில் நீங்கள் உங்கள் சொந்த ப்ராம்ப்டை வடிவமைக்க முடியும் சில கணினியில் இந்த ப்ராம்ப்ட் முதன்மையானதாக அச்சிடப்பட்டு இருக்கும் பயனாளர் டேட்டாவை உள்ளிடும்வரை கணினி காத்திருக்கும் எனவே இந்த கமேன்ட் இன்டர்ப்ரெட்டரின் முக்கிய செயல்பாடு பயனாளர் குறிப்பிடும் அடுத்த கமேன்ட்களை பெற்று எக்ஸிக்யூட் செய்வதாகும் சில சமயங்களில் உள்ளமைக்கப்பட்ட கமேன்ட் ப்ரோக்ராமின் பெயர்களிலேயே இருக்கும் நான் எடுத்திருந்த உதாரணங்களில் catgrepwc போன்றவை உள்ளமைக்கப்பட்ட கமேன்ட்கள் ஆகும் ஒரு எண்ணின் ஸ்கொயர் கணக்கிடும் ஒரு ப்ரோக்ராம் என்னிடம் இருக்கலாம் நீங்கள் டாலர் ப்ராம்ப்டில் இருக்கும்போது நீங்கள் ஸ்கொயர் என்று எழுதலாம் அப்பொழுது கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் இந்த ஸ்கொயர் உள்ளமைக்கப்பட்ட கமேன்ட் அல்ல என்பதைக் காணும் எனவே அது ஸ்கொயர் என்ற பெயர் இருக்கும் ஒரு ஃபைலைத் தேட முயற்சிக்கும் பிறகு அது குறிப்பிட்ட அந்த ப்ரோக்ராமை இயக்கும் எனவே உள்ளமைக்கப்பட்ட கமேன்ட் சிலவற்றிற்கு பதிலாக சில ப்ரோக்ராம்களின் பெயர்களாக இது இருக்கலாம் அடுத்ததாக சோலாரிஸ் அமைப்பில் போர்ன் ஷெல் கமேன்ட் இன்டர்ப்ரெட்டர் இருக்கிறது அதன் எடுத்துக்காட்டுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ப்ராம்ப்ட் இந்த வடிவமைப்பில் வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் இதுதான் ப்ராம்ப்ட் இதன் பெயர் கரண்ட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் பின்னர் இந்த ஹாஷ் உள்ளது பின்னர் psaux போன்ற கமேன்ட்களை நாம் கொடுக்கலாம் இந்த ps கமேன்ட் தற்போது இயங்கும் ப்ராஸஸ்கள் என்ன என்பதை கூறுகிறது aux என்பது ps கமேன்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்ஷன்கள் ஆகும் எனவே இந்த விவரங்களுக்கு நீங்கள் இந்த சோலாரிஸ் அல்லது தனித்துவமான அமைப்பிற்கான இந்த கையேட்டைப் பார்க்க வேண்டும் பின்னர் அது அவற்றை சில பாணியில் வரிசைப்படுத்துகிறது பின்னர் அதன் ஹெட் பகுதியைக் கண்டுபிடிக்கும் எனவே அந்த வழியில் இந்த கமேன்ட்டை அச்சிடுகிறது இங்கேயும் இவைகளுக்கு இடையில் பைப்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக இந்த கமேன்ட்டை எடுத்துக் கொள்வோம் இந்த uptime கமேன்ட் ஒரு உள்ளமைக்கப்பட்ட கமேன்ட் ஆகும் இது கணினி எந்த நேரத்திலிருந்து எத்தனை முறை இயங்குகிறது சராசரி லோட் என்ன என்பதையெல்லாம் அளவிடுகிறது எனவே இந்த வழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு கமேன்ட்கள் இருக்கலாம் இது ஒரு வகை போர்ன் ஷெல் இன்டர்ஃபேஸ் ஆகும் இது போன்ற வேறு பிற இன்டர்ஃபேஸ்களும் உள்ளன இது ஒரு மேக் கணினிக்கு பொருத்தமான இன்டர்ஃபேஸ் ஆகும் இது w எனவே அங்கே இருக்கும் பயனாளர்களையும்அவர்கள் எந்த கன்சோலில் இருந்து லாக்இன் செய்துள்ளனர் எனபதையும் இது தருகிறது பின்னர் IO நிலை இது வெவ்வேறு டிஸ்க்களுக்கான IO நிலையை அளிக்கிறது வெவ்வேறு டிஸ்க்களுக்கான IO புள்ளிவிவரங்களை அளிக்கிறது பின்னர் இந்த ls கமேன்ட் இது கணினியில் உள்ள ஃபைல்களை அச்சிடுகிறது அதுபோன்று நாம் மற்றொரு பயனாளர் இன்டர்ஃபேஸை வைத்திருக்க முடியும் அடுத்து க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ்களை பாருங்கள் க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ்கள் பயன்படுத்த மிகவும் எளிதாக இருக்கின்றன அவை பயன்படுத்த மிகவும் எளிதான டெஸ்க்டாப் உருவக இன்டர்ஃபேஸ் பொதுவாக நமக்கு கிடைத்தவை மவ்ஸ் ஒரு கீபோர்ட் மற்றும் மானிட்டர் ஆகியவை ஃபைல்கள் ப்ரோக்ராம்கள் மற்றும் செயல்கள் போன்றவற்றை ஐகான்கள் குறிக்கின்றன மற்றும் இன்டர்ஃபேஸில் உள்ள ஆப்ஜெக்ட்களின் மீது பல்வேறு மவ்ஸ் பட்டன்கள் உள்ளன அவை பல்வேறு செயல்களை உருவாக்குகின்றன நாம் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் அல்லது இன்டர்ஃபேஸில் மவ்ஸ் பட்டனை க்ளிக் செய்கிறோம் எனவே அந்த ஃபைல் திறக்கப்படலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம் இயங்கத் தொடங்கும் அல்லது அந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமின் பண்புகளை அல்லது அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்டை நமக்கு தர நாம் விரும்பலாம் அது போன்ற பல்வேறு வகையான செயல்களை நாம் வரையறுக்கலாம் இதை ஜெராக்ஸ் பார்க் கண்டுபிடித்தது இப்போது நாம் பெறும் கிட்டத்தட்ட அனைத்து கணினி அமைப்புகளும் இந்த க்ராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸை பெற்றுள்ளன பல கணினிகளில் இப்போது சி ஐ மற்றும் ஜி ஐ இன்டர்ஃபேஸ்கள் உள்ளன மைக்ரோசாப்ட் விண்டோஸில் GUI மற்றும் சி ஐ கமேன்ட் ஷெல் உள்ளது வின்டோஸில் மை நேம் ஈஸ் வின்டோஸ் என்று இருப்பதைப் போல எனவே சில பழைய ப்ரோக்ராம்களை இயக்குவதற்கும் கமேன்ட் ஷெல் கிடைத்துள்ளது எனவே சில நேரங்களில் நாம் இந்த கமேன்ட் மோடுக்கு செல்ல வேண்டும் பின்னர் நாம் அந்த கமேன்ட் ஷெல்லை இன்வோக் செய்து கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மோடுக்கு செல்லலாம் ஆப்பிள் மேக் ஓஎஸ்எக்ஸ் என்பது "அக்வா" ஜியுஐ இன்டர்ஃபேஸ் அது யுனிக்ஸ் கெர்னலை அடியில் கொண்டுள்ளது மேலும் ஷெல்களும் உள்ளன எனவே இந்த யுனிக்ஸ் கெர்னல் மற்றும் ஷெல்கள் உள்ளன அதன் அடிப்படையில் யுனிக்ஸ் அமைப்பில் இருக்கும் போர்ன் ஷெல் சி ஷெல் கே ஷெல் போன்ற வெவ்வேறு ஷெல்களுக்கு இடையில் நீங்கள் தேர்வு செய்யலாம் அதன் அடிப்படையில் அது பயனாளரிடமிருந்து கமேன்ட்களை பெறும் யுனிக்ஸ் மற்றும் லினக்ஸ் போன்றவை இந்த சி ஐ இன்டர்ஃபேஸ் சி இ கே இ ஜீனோம் போன்ற ஜி ஐ இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்களுடன் உள்ளன இந்த லினக்ஸ் இயங்குதளத்தின் கீழ் கிடைக்கும் சில ஜி ஐ இன்டர்ஃபேஸ்கள் இவை அவைகள் பொதுவாக இந்த கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மற்றும் இந்த ஜி ஐ இன்டர்ஃபேஸ் இரண்டையும் கொண்டிருக்கின்றன இப்போது கிட்டத்தட்ட அனைவருக்கும் ஜி ஐ இன்டர்ஃபேஸ் இலகுவாக உள்ளது எனவே நீங்கள் CLI க்களை விட GUI க்களை அதிகமாக காண்பீர்கள் ஆனால் சி ஐ க்கள் இன்னும் உள்ளன ஏனென்றால்முடிவான காரணம் எதுவென்றால் சில முக்கியமான கமேன்ட்களை சூப்பர் பயனாளரால் டைப் செய்யப்பட்ட ஒரு கமேன்டாக வழங்குவது எளிதானது கணினி தொடங்கும் போது GUI இன்னும் தொடங்கவில்லை என்றால் அங்கே அதற்கு முன்பே ஒரு பிழை ஏற்பட்டுள்ளதுஅதனால் GUI அமைப்பு தொடங்க முடியாது எனவே அந்த விஷயத்தில் கணினியை பிழைதிருத்தம் செய்வதற்கு அல்லது கணினியை சில திருத்தச் செயல்களைச் செய்யும்படி கேட்டுக்கொள்ள சி ஐ இன்டர்ஃபேஸை பயன்படுத்தலாம் இதனால் சிக்கல் தீர்க்கப்படும் மேலும் இந்த தொடுதிரை இன்டர்ஃபேஸ்கள் கிடைத்துள்ளன அவைகளுக்கு மவ்ஸ் போன்றவை சாத்தியமில்லை அல்லது விரும்பத்தக்கது அல்ல தொடுதிரைக்கு புதிய இன்டர்ஃபேஸ்கள் தேவைப்படுகின்றன சைகைகளின் அடிப்படையில் செயல்களும் தேர்வும் இருக்கும் சில நேரங்களில் நாம் சில கை சைகைகள் அல்லது கண் சைகைகளை செய்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் செயல்கள் நடைபெறுகின்றன மேலும் டெக்ஸ்ட் உள்ளீட்டிற்கான விர்சுவல் கீீபோர்ட் பெரும்பாலும் இருக்கும் எனவே இவை பெரும்பாலும் மொபைல் சாதனங்களில் நிலையாக கிடைப்பவை எனவே அவை இந்த தொடுதிரை சாதனங்களுக்கு தேவைப்படும் புதிய வகை இன்டர்ஃபேஸ்களை பெற்றிருக்கும் மேலும் வாய்ஸ் கமேன்ட்கள் உள்ளன நாம் கமேன்ட்களை வாய்மொழியாக வழங்கலாம் இந்த மொபைல் சாதனங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றன எனவே இந்த வழியில் தொடுதிரை இன்டர்ஃபேஸ்களுக்கு மற்றொரு வகை இன்டர்ஃபேஸ் கிடைத்துள்ளது அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன இது மீண்டும் ஒரு மேக் ஓஎஸ் எக்ஸ் GUI இது தனக்கென்று சொந்த அம்சங்களுடன் உள்ளது எனவே ஆப்பிள் லாவா ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் இருக்கும் இந்த மேக்கை நன்கு அறிந்தவர்கள் இதைக் கவனிப்பார்கள் இன்டர்ஃபேஸ் என்பது பயனாளரிடமிருந்து கமேன்டை பெறுவது அல்லது வாசல் அல்லது பயனாளர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிவது ஆகும் இப்போது நாம் பதிலளிக்கும் அடுத்த கேள்வி என்னவென்றால் அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் இது எவ்வாறு செய்யப்படுகிறது இன்டர்ஃபேஸ் எவ்வாறு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை இயங்க கூறுகிறது என்பதாகும் அவை சிஸ்டம் கால்ஸ் மூலம் செய்யப்படுகின்றன சிஸ்டம் கால்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கும் சேவைகளுக்கான ப்ரோக்ராமுக்கு இன்டர்ஃபேஸ் ஆகும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பாளர் இந்த எல்லா சேவைகளையும் நான் வழங்குவேன் என்று கூறுவார் உதாரணமாக ஃபைல் தொடர்பான சேவைகளான ஒரு ஃபைலைத் திறப்பது ஒரு ஃபைலை மூடுவது ஒரு ஃபைலை ரீட் செய்வது ஒரு ஃபைலில் ரைட் செய்வது ஃபைலின் அனுமதியை சரிபார்ப்பது ஃபைலின் மோடை மாற்றுவது போன்றவை ஆகும் எனவே இவை குறிப்பிட்ட வகை வசதிகள் அல்லது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் ஃபைல்களில் வழங்கப்படும் சேவைகளின் வகைகள் ஆகும் இப்போது நான் முன்பு சொன்ன ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒரு எண் கிடைத்துள்ளது எனவே இந்த சேவைகள் பொதுவாக C அல்லது C போன்ற உயர் நிலை மொழியில் எழுதப்படுகின்றன மேலும் அவை பெரும்பாலும் நேரடி கணினி அழைப்புகளை விட உயர் நிலை அப்ளிக்கேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அல்லது API வழியாக ப்ரோக்ராம்களால் அணுகப்படுகின்றன எனவே இப்போதெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் இந்த API க்களை காண்கிறீர்கள் இந்த ஏபிஐ அந்த சிஸ்டம் கால்ஸ் எண்களைப் பயன்படுத்தி அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை அழைக்கும் பொதுவாக வெவ்வேறு வகையான வெவ்வேறு API உள்ளன பொதுவாக மூன்று வகை API உள்ளன விண்டோஸிற்கான வின் 32 API போசிக்ஸ் அடிப்படையிலான கணினிகளுக்கான போசிக்ஸ் API ஆகியவை யுனிக்ஸ் லினக்ஸ் மற்றும் மேக் ஓஎஸ் எக்ஸ் ஆகியவற்றின் அனைத்து பதிப்புகள் ஆகியவை மேலும் நம்மிடம் ஜாவா விர்ச்சுவல் கணினிகளுக்கான ஜாவா API உள்ளது இவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் பயன்படுத்தப்படும் சில API ஆகும் இந்த சிஸ்டம் கால்ஸ் என்றால் என்ன இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கிடைத்துள்ளது ஒரு ஃபைலின் உள்ளடக்கங்களை மற்றொரு ஃபைலிற்க்கு நகலெடுக்க சிஸ்டம் கால்ஸ் வரிசை உள்ளது எனவே சோர்ஸ் ஃபைலை டெஸ்டினேஷன் ஃபைலில் நகலெடுக்க விரும்புகிறோம் எனவே முதல் விஷயம் இன்புட் ஃபைலின் பெயரைப் பெறுதல் எனவே சோர்ஸ் ஃபைலின் பெயரைப் பெற வேண்டுமானால் செய்ய வேண்டிய முதல் செயல்பாடு திரையில் ப்ராம்ப்டை எழுதி அதை ஏற்றுவது ஆகும் எனவே அதற்காக ப்ராம்ப்டில் எழுதி பின்னர் திரையில் ஃபைலின் பெயரை உள்ளிட வேண்டும் பின்னர் உள்ளீட்டை ஏற்ற வேண்டும் பின்னர் எந்த ஃபைலில் இது நகலெடுக்கப்படும் என்பதை பார்க்க வேண்டும் எனவே அந்த வழியில் அது அவுட் புட் ஃபைலின் பெயரைப் பெறும் அவுட் புட் ஃபைலின் பெயரைப் பெறுவதற்கு திரையில் ப்ராம்ப்ட் எழுதப்பட வேண்டும் மற்றும் பயனரிடமிருந்து உள்ளீடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் நாம் இன்புட் ஃபைலை திறக்க வேண்டும் இப்போது பயனாளர் வழங்கிய பயனாளர் ஃபைல் தொடர்புடைய ஃபைலாக இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் எனவே ஃபைல் இல்லை என்றால் அது நிறுத்தப்பட வேண்டும் ஃபைல் இருந்தால் நான் முதலில் அவுட்புட் ஃபைலை உருவாக்க வேண்டும் இப்போது அவுட்புட் ஃபைல் ஏற்கனவே இருந்தால் அது ஒரு பிழை எனவே நான் ஒரு ஃபைலை ஓவர்ரைட் செய்ய முயற்சிக்கிறேன் அது கைவிடப்பட்டு பின்னர் அது ஒரு லூப்பிற்குள் செல்கிறது ஒரு லூப்பில் அது இன்புட் ஃபைலிலிருந்து ரீட் செய்து ரீட் தோல்வியடையும் வரை அவுட்புட் ஃபைலில் ரைட் செய்கிறது எனவே நாம் ஃபைலிலிருந்து ரீட் செய்யும்வரை இந்த ஃபைலை ரீட் செய்வது ப்ளாக்குகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது எனவே ஒரு ப்ளாக் என்பது 1 கிலோபைட் அல்லது 2 கிலோபைட் அல்லது 4 கிலோபைட் போன்ற கணினி வரையறுக்கப்பட்ட ப்ளாக் அளவில் இருக்கலாம் எனவே ஒரு ரீடில் இன்புட் ஃபைலிலிருந்து ஒரு டேட்டாவை ரீட் செய்கிறோம் பின்னர் அந்தத் ப்ளாக்கை அவுட்புட் ஃபைலில் ரைட் செய்கிறோம் எனவே இன்புட் ஃபைலில் கூடுதல் ப்ளாக்குகள் கிடைக்காத வரை இந்த விஷயம் ஒரு லூப்பில் தொடர்கிறது இந்த இன் புட் ஃபைல் ரீட் பாய்ன்டர் ஃபைலின் முடிவை எட்டியுள்ளது பின்னர் நீங்கள் அதை மீண்டும் ரீட் செய்ய முயற்சித்தால் அது ரீட் தோல்வியைத் தருகிறது எனவே இந்த ரீட் தோல்வியடையும் வரை இது போன்ற ஒரு லூப்பில் சென்று ரீட் தோல்வியடைகிறது அதாவது முழு ஃபைலும் ரீட் செய்யப்பட்டு நகலெடுக்கப்பட்டள்ளது எனவே அவுட் புட் ஃபைலை மூடிவிட்டு திரையில் நிறைவு செய்தியை எழுதி பின்னர் சாதாரணமாக நிறுத்துகிறோம் எனவே இது ஒரு ஃபைலை இன்புட் ஃபைலில் இருந்து அவுட் புட் ஃபைலுக்கு நகலெடுக்க விரும்பும் போது நடக்க வேண்டிய செயல்பாடுகளின் வரிசை ஆகும் யுனிக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஒரு நிலையான API இன் எடுத்துக்காட்டு ஆகும் கணினியில் கிடைக்கும் ரீட் செயல்பாட்டைக் கவனியுங்கள் இந்த செயல்பாட்டிற்கான API man பேஜிலிருந்து பெறப்படுகிறது அவ்வாறு ரீட் செய்தால் இந்த யுனிக்ஸ் மற்றும் லினக்ஸ் அமைப்பு ஆன்லைன் கையேடு பேஜ்களை வழங்குகின்றன எனவே நீங்கள் இதை செய்து பின்னர் கமேன்டின் பெயரை கையேடு பேஜில் கண்டுபிடித்து இந்த விஷயத்தை அச்சிடலாம் எனவே API விளக்கம் இது போன்றது நீங்கள் இந்த நகலைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த குறிப்பிட்ட ஃபைல் includeunistd h இது ரீட் கமேன்ட் ஆகும் இந்த ரீட் கமேன்ட் இது போன்றது ஆகும் அதற்கு 4 பெராமீட்டர்கள் உள்ள ஃபைல் டெஸ்கிரிப்டர் தேவைப்படும் எனவே ஃபைல் டெஸ்கிரிப்டர் என்பது நீங்கள் டேட்டாவை ரீட் செய்ய விரும்பும் ஃபைலுக்கான பாய்ன்டர் ஆகும் மேலும் ஒரு பஃபர் என்பது ஒரு பாய்ன்டர் ஆகும் எனவே பஃபரில் மதிப்பு ரீட் செய்யப்படும் அதனால் இங்கு இதற்கென்றே ஒதுக்கப்பட்ட தொடர்புடைய பஃபர் காலியாக இருக்க வேண்டும் எனவே ரீட் செய்யப்பட்ட ப்ளாக்கின் 1024 பைட்டுகளின் மதிப்பு இந்த பஃபரில் வைக்கப்படுகிறது மேலும் அளவு t என்பது நீங்கள் நகலெடுக்க விரும்பும் பைட்டுகள் எத்தனை என்று கூறுகிறது மூன்று பெராமீட்டர்கள்களின் அர்த்தம் இவை fd என்பது ரீட் செய்ய வேண்டிய ஃபைல் டெஸ்கிரிப்டர் ஆகும் வாய்ட் ஸ்டார் பஃபர் என்பது டேட்டாவைப் ரீட் செய்யும் ஒரு பஃபர் ஆகும் அளவு t எண்ணிக்கை என்பது பஃபரில் ரீட் செய்ய வேண்டிய அதிகபட்ச பைட்டுகள் ஆகும் எனவே ரீட் பஃங்ஷனை பயன்படுத்தும் ஒரு ப்ரோக்ராமில் unistd h என்ற ஹெட்டர் ஃபைல் இருக்க வேண்டும் ஏனெனில் இது அளவு s மற்றும் அளவு t போன்ற குறிப்பிட்ட வகைகளை வரையறுக்கும் எனவே இந்த இரண்டு வேரியபில் இந்த இரண்டு டேட்டா வகைகள் ஆகியவை இந்த unistd h என்ற ஹெட்டர் ஃபைலில் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த ஃபைல் சேர்க்கப்பட வேண்டும் மேலும் முதலில் பெராமீட்டர்கள் போன்றவை சேர்க்கப்பட வேண்டும் ரீடிங் வெற்றிகரமாக இருந்தால் ரீட் செய்யப்பட்ட பைட்டுகளின் எண்ணிக்கை ரிட்டன் ஆகும் ரிட்டன் செய்யப்பட்டதன் மதிப்பு 0 என்றால் ஃபைலின் முடிவைக் குறிக்கிறது ரிட்டன் ஆகும்போது ரிட்டன் செய்யப்பட்டதன் மதிப்பு மைனஸ் 1 என்றால் இந்த ரீட் முயற்சித்தபோது ஒரு எரர் உள்ளது என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த வழியில் இந்த நிலையான API இருக்க முடியும் இப்போது சிஸ்டம் கால்ஸை எவ்வாறு செயல்படுத்துவது பொதுவாக ஒவ்வொரு சிஸ்டம் கால்ஸிலும் ஒரு எண் தொடர்புடையதாக உள்ளது நான் சொல்லிக்கொண்டிருந்தபடி பொதுவாக ஒவ்வொரு சிஸ்டம் கால்ஸிலும் சில எண்களை பெற்றுள்ளோம் சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸ் இந்த எண்களுக்கு ஏற்ப இன்டெக்ஸ் செய்யப்பட்ட அட்டவணையை பராமரிக்கிறது எனவே அட்டவணை இன்டெக்ஸ் செய்யப்பட்டுள்ளது இந்த அட்டவணையில் 0 1 2 3 போன்ற எண்கள் கிடைத்துள்ளன இப்போது 0 என்பது ஒரு ஃபைலை உருவாக்க இருக்கலாம் இது ஒரு ஃபைலைத் திறப்பதற்காக இருக்கலாம் இது ஒரு ஃபைலை மூடுவதற்காக இருக்கலாம் எனவே என்ன நடக்கிறதென்றால் மெமரியில் உள்ள இந்த உள்ளீடு ஒரு ஃபைலை க்ரியேட் செய்வதற்கான ரொட்டின் மெமரியின் இந்த பகுதியில் ஏற்றப்பட்டிருந்தால் க்ரியேட் அதை சுட்டிக்காட்டுகிறது இதேபோல் ஓப்பன் எங்காவது இருந்தால் ஓப்பன் செய்வதற்கான கோட் இங்கே எங்காவது உள்ளது இது இந்த குறிப்பிட்ட மெமரி லொக்கேஷனை சுட்டிக்காட்டும் இந்த அட்டவணை அதன்மூலம் இன்டெக்ஸ் செய்யப்படுகிறது எனவே இந்த சிஸ்டம் கால்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பாயின்டரை பயன்படுத்தலாம் எனவே அந்த சிஸ்டம் கால்ஸை செய்வதற்கான ரொட்டின் லோட் செய்யப்பட்ட தொடர்புடைய மெமரி லொக்கேஷனுக்கு இது வரலாம் OS கெர்னலில் உள்ள தேவையான சிஸ்டம் கால்ஸை சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் இன்வோக் செய்கிறது மற்றும் சிஸ்டம் கால்ஸின் நிலை மற்றும் ரிட்டன் வேல்யுகளையும் ரிட்டன் செய்கிறது எனவே இந்த எக்ஸிக்யூஷன் பயனாளர் மோடில் இல்லாமல் கெர்னல் மோடில் செய்யப்படுகிறது சிஸ்டம் கால்ஸ் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி அழைப்பவர் தெரிந்து கொள்ள தேவையில்லை ஏனெனில் அழைப்பவர் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அட்டவணையை மட்டுமே எனவே OS வடிவமைப்பாளர் பயனாளர்களுக்கு இந்த அட்டவணையை ஒரு ஆவணமாக வழங்குவார் நீங்கள் ஒரு ஃபைலை உருவாக்க விரும்பினால் எண் 0 நீங்கள் ஃபைலை திறக்க விரும்பினால் எண் 1 இந்த சிஸ்டம் கால்ட் இண்டைஸஸ் ஒரு தகவலாக கொடுக்கப்படுகிறது மேலும் உண்மையான செயல்படுத்தல் பயனாளரிடமிருந்து மறைக்கப்படுகின்றன எனவே இந்த கால்ஸ் உண்மையில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது பயனாளருக்குத் தெரியாது எனவே சிஸ்டம் கால்ஸ் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி பயனாளருக்கு எதுவும் தெரியவேண்டியதில்லை மற்றும் API க்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதுமானது இந்த கால்ஸின் விளைவாக OS என்ன செய்யும் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இந்த API மூலம் ஓஎஸ் இன்டர்ஃபேஸின் பெரும்பாலான விவரங்கள் ப்ரோகிராமரிடமிருந்து மறைக்கப்படுகிறது மற்றும் அது ரொட்டின் சப்போர்ட் லைப்ரரிகள் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது எனவே செயல்பாடுகளின் தொகுப்பு பில்ட் இன் லைப்ரரிகளில் கம்பைலருடன் சேர்க்கப்பட்டள்ளன எனவே இந்த ஃபைல்கள் உண்மையில் லோட் செய்யப்பட்ட இடத்தில்தான் அந்த தகவல் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் கிடைக்கிறது அது கோடை உருவாக்கும் போது இந்த கம்பைலரின் ஒரு பகுதியாக மாறும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் ரன் டைம் லைப்ரரிகள் கம்பைலர் மூலம் ப்ரோக்ராம் கோடில் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் அவை ரன் டைமில் சப்போர்ட் லைப்ரரிகளால் நிர்வகிக்கப்படும் எனவே நாம் ஒரு கம்பைலரை பார்த்தால் அது டைனமிக் லைப்ரரிகளையும் அனைத்தையும் எவ்வாறு இணைக்கிறது என்பது இது மிகவும் தெளிவாக இருக்கும் எனவே அந்த பகுதியை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் தெளிவாக இருக்கும் இது இந்த விவாதத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே நாம் அதற்குள் செல்ல மாட்டோம் இப்போது இது நம்மிடம் உள்ள ஒட்டுமொத்த விஷயம் ஆகும் யூஸர் அப்ளிகேஷனை கையாளுதல் ஓப்பன் சிஸ்டம் கால்ஸை இன்வோக் செய்கிறது யூஸர் அப்ளிகேஷனின் முதல் விஷயம் என்னவென்றால் அது சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸின் மூலம் இந்த ஓப்பன் கால்ஸை செய்கிறது எனவே இந்த ஓப்பன் எக்ஸிக்யூட் ஆகாத வரைக்கும் பயனாளர் மோடில் ப்ரோக்ராம் இயங்குகிறது எனவே நான் முன்பு சொன்னது போல x y z p x k போன்ற ஆப்பரேஷன்கள் உள்ளன இந்த எளிய எக்ஸிக்யூஷன்கள் செய்யப்படும்போது அவை அனைத்தும் ப்ரோக்ராமின் பயனாளர் மோடில் உள்ளன ஆனால் சிறிது நேரம் கழித்து கணக்கிடப்பட்ட வேரியபில் m இன் மதிப்பை நீங்கள் இங்கே ஒரு ஃபைலில் எழுத விரும்பலாம் எனவே அதற்காக நான் ஒரு ஃபைலைத் திறக்க வேண்டும் எனவே ஒரு C ப்ரோக்ராமில் p க்கு சமமாக m இருந்தால் abc என்ற ஃபைலுக்கு இதை எழுதுகிறோம் அதை சரியான மோடில் திறக்க விரும்புகிறோம் எனவே இந்த ஸ்டேட்மென்ட் அவ்வாறு செயல்படுத்தப்படும்போது அது பயனாளர் மோடில் எக்ஸிக்யூஷன் ஆகவில்லை எனவே c இன் இந்த m லைப்ரரியில் f இன் செயல்பாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் இது இறுதியில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்க்கான ஓப்பன் சிஸ்டம் கால்ஸ்க்கு மொழிபெயர்க்கப்படும் பின்னர் இந்த ஓப்பன் சிஸ்டம் கால்ஸ் பயனாளர் மோடு செயல்பாட்டை கடந்து கெர்னல் மோடு செயல்பாட்டிற்குள் நுழையும் எனவே இந்த அமைப்பு இன்டர்ஃபேஸ் எனப்படும் அது என்ன செய்யும் என்றால் அது தொடர்ச்சியான தோற்றத்தை குறியீட்டிற்கு மாற்றும் அதன்படி அவை இந்த குறியீட்டு மதிப்புக்கு ஏற்ப இருக்கும் எனவே இந்த அமைப்புதான் நான் முன்பு கூறிய ஸிஸ்டம் கால்ட் அட்டவணை ஆகும் இது ஓப்பன் சிஸ்டம் கால்ஸின் உண்மையான குறியீட்டிற்கு அழைப்பை மாற்றும் மேலும் இது ஓப்பன் சிஸ்டம் கால்ஸை செயல்படுத்தும் எனவே இந்த குறிப்பிட்ட குறியீடு செயல்படுத்தப்படும் அதன் பிறகு அது சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸிற்கு திரும்பும் அது பயனாளர் மோடிற்கு திரும்பும் எனவே இந்த ஃபைலைத் திறக்கும்போது பிழை ஏற்பட்டால் இந்த பிழைக் குறியீடு திரும்பும் இல்லையெனில் இந்த ஓப்பன் வெற்றிகரமாக இருந்தால் அது 0 என்று திரும்பும் மற்றும் பயனாளர் ப்ரோக்ராம் 0 மதிப்பை திரும்ப பெறும் எனவே இறுதியில் இது எந்த பிழையும் இல்லை என்றால் அது சில ஃபைல் டெஸ்கிரிப்டரை வழங்கும் மேலும் இந்த ஃபைல் டெஸ்கிரிப்டர் இந்த முறைமைக்கு அந்த பயனாளர் ப்ரோக்ராமுக்கு வரும் அது இந்த fp மதிப்புக்கு வரும் இந்த வழியில் பயனாளர் மோடில் ப்ரோக்ராம் இயங்கும் வரை இந்த ஓப்பன் சிஸ்டம் கால்ஸ் செயல்படுத்தப்படும் என்பதை காணலாம் எனவே சாதாரண ப்ரோக்ராம் ஸ்டேட்மென்ட்கள் பயனாளர் மோடில் செயல்படுத்தப்படுகின்றன ஆனால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திலிருந்து சில சேவைகள் தேவைப்படும்போதெல்லாம் இது கெர்னல் மோடுக்குச் சென்று பின்னர் கெர்னல் மோடில் எக்ஸிக்யூஷன் செய்யும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கோட் கால்ஸ் செயல்படுத்தப்படும் சரியான கோடிற்கு இது செல்லும் அதன்படி அது செய்யப்படும் இப்போது சிஸ்டம் கால்ஸ்க்கு பெராமீட்டர்களை எவ்வாறு அனுப்புவது ஓப்பன் f என்பது போல அல்லது சிஸ்டம் கால்ஸை ஓப்பன் செய்ய அதற்கு ஃபைலின் பெயர் தேவைப்படுகிறது பின்னர் நீங்கள் என்ன அனுமதியுடன் ஃபைலை திறக்க விரும்புகிறீர்கள் அது ரீட் ஆப்பரேஷன் அல்லது ரைட் ஆப்பரேஷன் அப்பென்ட் ஆப்பரேஷன் அல்லது ரீட்ரைட் ஆப்பரேஷன் போன்றது ஆகும் எனவே விரும்பிய சிஸ்டம் கால்ஸின் அடையாளத்தை விட பெரும்பாலும் கூடுதல் தகவல்கள் தேவைப்படுகின்றன எனவே விரும்பிய சிஸ்டம் கால்ஸின் சரியான அடையாளம் மற்றும் கூடுதல் தகவல்கள் OS மற்றும் கால்ஸ்க்கு ஏற்றபடி மாறுபடுகின்றன சில நேரங்களில் சில கால்ஸுக்கு வேறு எந்த பெராமீட்டரும் தேவையில்லை உதாரணமாக அது காத்திருங்கள் என்று கேட்கலாம் அது எதையாவது நிறுத்துவதாகக் கூறலாம் சில சமயங்களில் ப்ரோக்ராமையே நிறுத்தலாம் எனவே அந்த விஷயத்தில் அதிக பெராமீட்டர் தேவையில்லை ஆனால் அது ஒரு ஃபைலைத் திறக்கச் சொன்னால் பல பெராமீட்டர்கள் இருக்க வேண்டும் இப்போது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு பெராமீட்டர்களை பாஸ் செய்ய மூன்று பொதுவான முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ரெஜிஸ்டரில் பெராமீட்டர்களை பாஸ் செய்வது எளிய வழி எனவே பயனாளர் நிலை என்ன செய்யப்படுகிறது என்பது என்னவென்றால் நாம் பாஸ் செய்ய விரும்பும் பெராமீட்டர்களின் மதிப்புகள் ஸிபியு ரெஜிஸ்டர்களில் நகலெடுக்கப்படுகின்றன மற்றும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கால்ஸை செயல்படுத்தும் பொழுது அந்த ரெஜிஸ்டர்களிலிருந்து அவை அணுகப்படும் எனவே இது அதிக பெராமீட்டர்களாக இருக்கலாம் ஆனால் ரெஜிஸ்டர்கள் பெராமீட்டர்களை பாஸ் செய்யும் இது மிகவும் எளிமையானது ஆனால் ஸிபியு ரெஜிஸ்டர்கள் குறைவாகவே உள்ளன எனவே நீங்கள் அதிக பெராமீட்டர்களை பாஸ் செய்ய வேண்டும் என்றால் ரெஜிஸ்டர்கள் போதுமானதாக இல்லை மேலும் அனைத்து ரெஜிஸ்டர்களும் கிடைக்காமல் போகலாம் எனவே அவற்றில் ஏற்கனவே சில முக்கியமான டேட்டா இருக்கலாம் எனவே அவை பெராமீட்டர்களைக் பாஸ் செய்வதற்கான சாத்தியம் இல்லை இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் பெராமீட்டர்கள் மெமரியில் ஒரு ப்ளாக் அல்லது அட்டவணையில் சேமிக்கப்படுகின்றன ப்ளாக்கின் அட்ரஸ் ஒரு ரெஜிஸ்டரில் பெராமீட்டர்களாக பாஸ் செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் மெமரி லொக்கேஷன்களின் ப்ளாக்கில் பாஸ் செய்ய விரும்பும் பெராமீட்டர்களை நகலெடுக்க வேண்டும் அந்த ப்ளாக்கின் அட்ரஸ் ஒரு ஸிபியு ரெஜிஸ்டரில் நகலெடுக்கப்பட்டு கால் செய்யப்படுகிறது எனவே பெறுமிடத்தில் சிஸ்டம் கால்ஸ் எக்ஸிக்யூஷனில் இந்த குறிப்பிட்ட சிஸ்டம் கால்ஸ்க்கு அனுப்பப்பட்ட பெராமீட்டர்களைக் கண்டறிய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் ரெஜிஸ்டர் மதிப்பு பயன்படுத்தப்படும் இது லினக்ஸ் மற்றும் சோலாரிஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் எடுக்கப்பட்ட அணுகுமுறை ஆகும் அல்லது ப்ரோக்ராம் மூலம் பெராமீட்டர்கள் ஸ்டேக்கில் வைக்கப்படலாம் அல்லது புஷ் செய்யப்படலாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் ஸ்டேக்கிலிருந்து பாப் செய்யப்படலாம் எனவே ஒரு ஸ்டேக் இருந்தால் கால்ஸ் ஏற்படும் நேரத்தில் பயனாளர் ப்ரோக்ராம் அனைத்து பெராமீட்டர்களையும் ஸ்டேக்கிற்கு புஷ் செய்கிறது மற்றும் சிஸ்டம் கால்ஸ் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த மதிப்புகளை ஸ்டேக்கிலிருந்து பாப் செய்து பெராமீட்டர் மதிப்புகளைப் பெறுகிறது இது ஒரு சாத்தியம் ப்ளாக் மற்றும் ஸ்டேக் முறைகள் பாஸ் செய்யப்படும் பெராமீட்டர்களின் எண்ணிக்கை அல்லது நீளத்தை கட்டுப்படுத்தாது எனவே இது ப்ளாக் முறை அல்லது ஸ்டேக் முறை ஆகியவற்றின் நன்மை ஆகும் எனவே பெராமீட்டர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படவில்லை எனவே நீங்கள் அதிக பெராமீட்டர்களை பாஸ் செய்ய முடியும் அதேசமயம் நான் பெராமீட்டர்களை பாஸிங் செய்ய ஸிபியு ரெஜிஸ்டர்களை பயன்படுத்துகிறேன் ஆனால் அவை கட்டுப்படுத்தபட்டுள்ளன ஏனெனில் கிடைக்கும் ஸிபியு ரெஜிஸ்டர்களின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த வழியில் பெராமீட்டர்களை பாஸிங் செய்வதற்கான வெவ்வேறு வழிகள் கிடைத்துள்ளன எனவே இது குறித்து அடுத்த வகுப்பில் விவாதிப்போம்